எனவே இதுவரை நாம் DC சர்க்யூட் பின்னர் சிங்கிள் பேஸ் AC சர்க்யூட்கள் ரெசோனன்ஸ் மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்பெர் தேற்றம் மற்றும் த்ரீ பேஸ் சர்க்யூட்கள் ஆகியவற்றை நாம் பார்த்தோம் இப்போது மேக்னட்டிக் சர்க்யூட்டுகள் தொடங்குகிறோம் முதல் விஷயம் என்னவென்றால் மேக்னட்டிக் சர்க்யூட் விஷயங்கள் மிகவும் எளிமையானவை ஒன்று அல்லது இரண்டு விஷயங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மேக்னட்டிக் சர்க்யூட்டின் கப்ளிங் ம்யூச்சுவல் கப்ளிங் எனவே அதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மையில் ஒரு மேக்னட்டிக் சர்க்யூட் ஒரு மேக்னட்டிக் சுற்றியுள்ள பகுதியை அறிந்த மேக்னெட்டிக் பீல்ட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் தான் மேக்னடிக் போர்ஸ் கண்டறிய முடியும் எனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அமைப்பு என்பது நமது மின் பொறியியலில் உள்ள அனைத்து சுழலும் மின்சார இயந்திரங்களின் இன்றியமையாத உறுப்பு ஆகும் மேலும் மின் இயந்திர சாதனங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்போன்ற நிலையான சாதனங்கள் எனவே நமது மேக்னெட்டிக் பீல்ட் உண்மையில் மின் மற்றும் இயந்திர அமைப்புகளுக்கு இடையில் இரு திசைகளிலும் ஆற்றலை பரிமாறிக்கொள்ள அனுமதிக்கும் ஒரு இணைப்பு ஊடகம் எனவே அதையே உண்மையில் மேக்னெட்டிக் பீல்ட் என்று அழைக்கிறோம் எனவே அடுத்தது மின்சாரத்தின் மேக்னட்டிக் விளைவுகள் இப்போது H உண்மையில் மேக்னட்டிக் பீல்ட் இன்டென்சிடி அல்லது மேக்னட்டிக் சக்தி என்று அழைக்கப்படுகிறது முதலில் இது சர்குலர் கண்டக்டர் அந்த ஃப்ளக்ஸ் லைன்யும் இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இந்த ஃப்ளக்ஸ் லைன் என்றால் ஒரு காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் மின்சாரம் தளம் அல்லது காகிதத்தில் நுழைகிறது எனவே இது மின்சாரத்தின் திசையாக இருந்தால் என் கட்டைவிரல் மின்சாரத்தின் திசையாக இருந்தால் ஃப்ளக்ஸ் லைன் இந்த விரலை சுருட்டுகிறது எனவே இது மின்சாரத்தின் திசை இந்த ஃப்ளக்ஸ் என்பது தளத்தில் காகிதத்தில் மின்சாரம் க்குள் நுழைகிறது என்பதாகும் மேலும் இந்த திசையில் இது ஃப்ளக்ஸ் திசையாகும் எனவே இந்த மின்சாரம் தளத்தில் நுழைகிறது என்று நான் சொன்னால் அல்லது காகித நோட்புக்கில் அது நுழைகிறது என்று சொன்னால் இது கடிகார திசையில் இருக்கும் ஃப்ளக்ஸ் திசையாகும் அதனால்தான் இது ஒரு ஃப்ளக்ஸ் லைன் இது கடிகார திசையில் உள்ளது இது விதி எனவே ஒன்று அல்லது இரண்டு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது இங்கிருந்து சிறிது தூரம் எடுக்கப்படுகிறது இதுதான் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் என்று அழைக்கப்படுகிறது எனவே H உண்மையில் மேக்னெட்டிக் பீல்ட் இன்டென்சிடி அல்லது சில நேரங்களில் காந்தமாக்கும் சக்தி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு r இது ஆரம் எனவே இந்த விஷயத்தில் அதை அழிக்க அனுமதிக்கிறேன் எனவே H உண்மையில் இது சீரானது இந்த மேக்னெட்டிக் பீல்ட் கண்டக்டர் யைச் சுற்றி ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே இது அடிப்படையில் இந்த புள்ளியில் தொடுகின்றது மேலும் அது மாறாமல் இருக்கும் எனவே இது மின்சாரத்தை சுற்றியுள்ள ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே ஒரு நீண்ட நேரான கண்டக்டர் மின்சாரத்தை சுமந்து செல்வது தளம் கரண்ட் ஆனது வெளியில் ஒரு மேக்னட்டிக் பீல்ட் நிறுவுவதற்கு காரணமாகிறது ஒரு லைன் ஃப்ளக்ஸ் என்பது மின்சாரத்தைச் சுற்றியுள்ள ஒரு மூடிய பாதையாகும் அதாவது மேக்னட்டிக் போர்ஸ் இது லைன் சுற்றியுள்ள அனைத்து புள்ளிகளும் ஆகும் இது H H என்பது மேக்னட்டிக் இன்டென்சிடி அல்லது மேக்னட்டிக் ஆக்கும் போர்ஸ் எனவே கை விதி சொன்ன ஃப்ளக்ஸ் திசை நான் உங்களுக்கு கூறியது அதே விஷயம் இருக்கிறது எனவே இப்போது H காசெட்டிவ் மின்சாரமாக வரையறுக்கப்பட்டுள்ளது பின்னர் அது ஃப்ளக்ஸ் கோட்டின் ஒரு யூனிட் நீளத்திற்கு எவ்வாறு மின்சாரத்தை இணைக்கிறது என்பதை அறியலாம் இப்போது இந்த விஷயத்தில் சமச்சீர் H ஒவ்வொரு ஃப்ளக்ஸ் கோட்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது உண்மையில் இவ்வாறு தோற்றமளித்தால் இந்த ஃப்ளக்ஸ் லைன் செறிவு சீரானது என்று அழைக்கப்படுகிறது எனவே H உண்மையில் ஒவ்வொரு ஃப்ளக்ஸ்ஸிலும் தொடுநிலை மற்றும் சீரானது எனவே இந்த விஷயத்தில் சமச்சீர்மை காரணமாக ஒவ்வொரு ஃப்ளக்ஸ் லைன்களிலும் H ஒரே மாதிரியாக இருக்கும் H என்பது ஒரு ஃப்ளக்ஸ் லைன் முழுவதும் ஆரம் r இல் உள்ள எந்த ஃப்ளக்ஸ் கோட்டிற்கும் தொடுநிலை என்பதால் H I 2 π r ஆம்பியர்மீட்டருக்கு அதாவது இது ஒரு ஃப்ளக்ஸ் கோட்டின் ஆரம் r வரைபடத்தில் இங்கே கூறப்பட்டு உள்ளது இது ஃப்ளக்ஸ் கோட்டின் ஆரம் r மற்றும் இது சீரானது இது ஒரு வட்டமானது எனவேசுற்றளவு 2 π r ஆகும் இது உண்மையில் நீளம் l 2 π r ஆகும் ஆகையால் H இது I 2 π r ஆக இருக்கும் இது ஒரு மீட்டருக்கு ஆம்பியர் என்பது ஆம்பியரின் விதி எனவே அதை அழிக்கணும் எனவே இது உண்மையில் மீட்டருக்கு H I 2 π r ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது இது ஆம்பியரின் விதி இப்போது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B நிறுவப்பட்டுள்ளது இந்த பீல்ட் இன்டென்சிடி ஊடகத்தின் ஒரு பண்பாகும் எனவே காற்று அல்லது மேக்னட்டிக் அல்லாத எந்த ஊடகத்திற்கும் மேக்னட்டிக் ஆக்கும் சக்திக்கு மேக்னட்டிக் டென்சிட்டி ஒரு நிலையானது அதாவது B என்பது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்றால் அது டெஸ்லா அல்லது வெபர்மீட்டர்2 இது அலகு H மேக்னட்டிக் பீல்ட் ஆம்பியர்மீட்டர் அல்லது பின்னர் அது மீட்டருக்கு ஆம்பியர் டன் மீட்டர் என்றும் BH H நிலையானது என்பதை அறியலாம் பின்னர் அதன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்னட்டிக் ஆக்கும் சக்தி விகிதம் எப்போதும் நிலையானது இந்த மாறிலி 0 என வரையறுக்கப்படுகிறது பிரீ ஸ்பேஸ் பெரிமியபிலிட்டி அல்லது மேக்னட்டிக் ஸ்பேஸ் மாறிலி magnetic space constant இது பிரீ ஸ்பேஸ் த்தின் பெரிமியபிலிட்டி அல்லது மேக்னட்டிக் ஸ்பேஸ் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் 0 4 π 10 7 வெபர் ஆம்பியர் மீட்டருக்கு அல்லது இது ஒரு ஹென்றி மீட்டருக்கு எனவே B 0 H B என்பது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இது 0 H மற்றும் இது வெபர் மீட்டர் 2 க்கு அல்லது டெஸ்லா ஆகும் எனவே பிரீ ஸ்பேஸ் த்தைத் தவிர மற்ற எல்லா ஊடகங்களுக்கும் உண்மையில் B 0 r H எனவே r என்பது ஒப்பீட்டு பெரிமியபிலிட்டி மற்றும் r பொருளில் உள்ள ஃப்ளக்ஸ் டென்சிட்டிஒரு வெற்றிடத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஒரு பரிமாணமற்ற அளவு ஏனென்றால் தொகுதி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பகுதி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எனவே இது அடிப்படையில் பரிமாணமற்ற மாறிலி எனவே பொருளில் உள்ள ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரு வெற்றிடத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எனவே r என்பது மேக்னட்டிக் பொருளின் வகையுடன் மாறுபடும் இது நான் சொன்ன ஃப்ளக்ஸ் டென்சிட்டியின் விகிதம் என்பதால் அதற்கு எந்த அலகு இல்லை அது பரிமாணமற்றது மேலும் B H 0 க்கு பதிலாக H ஐ எழுதலாம் எந்தவொரு குறிப்பிட்ட பொருளிலும்விஷயத்திலும் எனவே எங்கே 0 r இது அப்சலிட் பெரிமியபிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது எனவே 0 r மற்றும் சீரான ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு அந்த பகுதி வழியாக செல்லும் ஃப்ளக்ஸ் ∅ B A பி என்பது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரு வெபர்மீட்டருக்கு 2 A என்பது ஒரு பகுதி அது மீட்டர் 2 எனவே ∅ பி ஏ அது வெபர் எனவே B H 0r மற்றும் ∅ B A இப்போது மேக்னட்டிக் சர்க்யூட்கள் இப்போது ஃபெரோ மேக்னட்டிக்ப் பொருளின் டொராய்டு வளையத்தைக் கருத்தில் கொள்வோம் அங்கு 1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது இரும்பு அது கோபால்ட் மற்றும் நிக்கல் போன்றவை எனவே இது ஒரு டொராய்டல் வளையமாக கருதப்படுகிறது இப்போது இது ஒரு வட்ட வளையம் எனவே சராசரி பாதை சராசரி தூரத்தை எடுக்கும் எனவே இங்கிருந்து ஆரம் என்பது R இது வட்ட மையமாகும் எனவே இது விட்டம் d ஆகும் இது விட்டம் d ஆக இருந்தால் பரப்பளவு π 4 d 2 ஆக இருக்கும் இது ஒரு மீட்டராக இருந்தால் மீட்டர்2 ஆக இருக்கும் d மீட்டரில் இருந்தால் இது குறுக்கு வெட்டு பகுதி இது வட்டமானது இது சராசரி ஃப்ளக்ஸ் சராசரி ஃப்ளக்ஸ் பாதை இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்த அனுமதிக்கிறேன் இப்போது இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இது இருந்தால் இந்த காயில் வவுண்ட் இதுதான் இந்த டொராய்டல் வளையத்தை அழைக்கிறது இப்போது மின்சாரம் நுழைகிறது இந்த மின்சாரம் இந்த வளையத்திற்குள் நுழைகிறது N எண்ணிக்கையிலான திருப்பங்கள் உள்ளன எனவே இப்போது இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த 1 முதல் 90o ஐ சுழல முடியாது முதல் விஷயம் என்னவென்றால் இது கசிவு ஃப்ளக்ஸ் பகுதி பின்னர் இது சராசரி ஃப்ளக்ஸ் பாதை இப்போது கேள்வி இது ஒரு காயில் இதைப் போல கம்பியுடன் உள்ளது இதுவே மின்சாரமாக நுழைகிறது இறுதியாக வெளியேறுகிறது எனவே இதுபோன்று கண்டக்டரைப் பிடித்தால் இது சராசரி ஃப்ளக்ஸ் பாதையின் திசையாக இருக்கும் இது ஃப்ளக்ஸ் பாதையின் திசையாகும் உதாரணமாக இந்த கண்டக்டரை பிடித்தால் இது ஃப்ளக்ஸ் பாதையின் திசையாக இருக்கும் எனவே நான் இதை இப்படி செய்தால் அதனால்தான் இது மின்சாரத்தின் திசையாக இருக்கும் அதைப் பற்றிக் கொள்கிறேன் பின்னர் இந்த கட்டைவிரல் ஃப்ளக்ஸ் பாதையின் திசையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் கையை இதுபோல செய்தால் இந்த வைண்டிங் கையை இந்த வழியில் பிடித்தால் கட்டைவிரல் ஃப்ளக்ஸ் பாதையின் திசையாக இருக்கும் எனவே இது சராசரி ஃப்ளக்ஸ் பாதை மேலும் சில கசிவு இருக்கும் எனவே இந்த லைன்யும் கசிவு ஃப்ளக்ஸ் பாதை என்று அழைக்கப்படும் எனவே அதைக் கைகளில் பிடித்தால் அது திசை கட்டைவிரலின் திசையைப் போலவே இருக்கும் எனவே இது உண்மையில் I இது N திருப்பங்கள் இது ஃப்ளக்ஸ் பாதையின் திசையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எனவே இது சராசரி ஃப்ளக்ஸ் பாதை எந்த மையமும் எடுக்கும் அது சராசரி ஆரம் அல்லது சராசரி நீளம் என்று அழைக்கப்படும் உதாரணமாக தடிமன் என்று வைத்துக்கொள்வோம் இங்கிருந்து சராசரி பாதையை கணக்கிடும் என்று வைத்துக்கொள்வோம் ஏனெனில் ஒரே மாதிரியான குறுக்குவெட்டு எனவே சராசரி ஃப்ளக்ஸ் பாதையைப் பின்பற்றுங்கள் எனவே இது எனது சராசரி ஃப்ளக்ஸ் பாதை எனவே ஃப்ளக்ஸ் லைன் பாதை பின்னர் DC சர்க்யூட் மின்னழுத்த மின்சார எதிர்ப்பிற்கு ஒப்பானது என்பதைக் காண்பிக்கும் மேக்னட்டிக் சர்க்யூட்க்கு என்பதற்கு ஒப்பானது எனவே இதன் ஆரம் என்பது R வட்ட குறுக்கு வெட்டு விட்டம் d எனவே இந்த விஷயத்தில் கோர் ஒரு காயில் வவுண்ட் N திருப்பங்களுடன் மின்சாரத்தை சுமக்கும் எனவே இதன் பொருள் மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் லைன்கள் Fm N I இன் மின்சாரத்தை இணைக்கின்றன எனவே இது உண்மையில் இங்கே உள்ளது திருப்பங்களின் எண்ணிக்கை N ஆகும் அது I எனவே மேக்னட்டிக் ஆக்கும் சக்தி அல்லது சில நேரங்களில் m m f என்று அழைக்கப்படுகிறது Fm N I ஆம்பியர் திருப்பங்கள் அதன் அலகு ஆம்பியர் டர்ன் இப்போது நான் உங்களுக்குச் சொன்ன காசெட்டிவ் மின்சாரம் இந்த காசெட்டிவ் மின்சாரம் என்பது ஒரு மேக்னட்டிக் சர்க்யூட்களில் ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இருப்பதற்கான காரணம் அதனால்தான் காசெட்டிவ் மின்சாரம் எனவே இந்த பாய்ச்சலை நிறுவுகிறது எனவே இது மாக்னெட்டோமோட்டிவ் போர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் அதை m m f என்று அழைக்கப்படுகிறது எனவே சமச்சீர் இந்த மையத்தில் H நிலையானது ஃப்ளக்ஸ் கோட்டிலும் மற்றும் சராசரி ஃப்ளக்ஸ் ஆரம் R மேக்னட்டிக் ஆக்கும் சக்தி அல்லது மேக்னட்டிக் இன்டென்சிடி இதை H NI 2 π ஆர் NI Fm இங்கே Fm NI ஐ வரையறுத்துள்ளன எனவே இங்கே மாற்றாக இது Fm 2 π R ஆம்பியர் திருப்பங்களாக ஒரு மீட்டருக்கு இருக்கும் அல்லது H Fm l ஆம்பியர் திருப்பங்களை மீட்டருக்கு எழுதலாம் இது l உண்மையில் சராசரி ஃப்ளக்ஸ் பாதையின் நீளம் அதாவது சுற்றளவு 2 π R H Fm l எனவே அடுத்தது சராசரி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B H ஆனால் H Fm l எனவே B Fm l வெபர்மீட்டர்2 க்கு அல்லது டெஸ்லா அல்லது அலகு இப்போது ஃப்ளக்ஸ் A B A என்பது குறுக்கு வெட்டு பகுதி மற்றும் B என்பது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எனவே A B அதாவது B Fm l எனவே Fm l எனவே இதன் பொருள் ∅ Fm l A எழுதலாம் அல்லது Fm R எழுதலாம் அல்லது P Fm எழுதலாம் எனவே R உண்மையில் l A M என்று அழைக்கிறது இது வெபருக்கு ஆம்பியர் திருப்பங்கள் இது 1 எனில் மேக்னட்டிக் சர்க்யூட்க்கு ரிலக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது மேக்னட்டிக் சர்க்யூட்களின் ரிலக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அல்லது P 1 R இது வெபர்ஆம்பியர் திருப்பங்களுக்கு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது R என்பது வெபருக்கு ஆம்பியர் திருப்பங்கள் மற்றும் P என்பது R இன் நேர்மாறானது இது வெபராக இருக்கும் ரிலக்டன்ஸ் இந்த அலகு வெபர் அல்லது மேக்னட்டிக் சர்க்யூட்களின் இந்த உடல் ஊடுருவலின் ஆம்பியர் திருப்பங்களாக இருக்கும் எனவே உண்மையில் DC சர்க்யூட்டில் அந்த எஃப்எம் உடன் ஒப்பிடுகையில் உண்மையில் DC சர்க்யூட் emf இல் மின்னழுத்தத்தை அழைப்பதைப் போல இங்கே அது mmf இப்போது ∅ DC சர்க்யூட்களில் இது ஒரு மின்சாரமாக இருந்தால் இங்கே மேக்னட்டிக் சர்க்யூட்க்கு ஃப்ளக்ஸ் ஒப்பானது ஆகும் R என்பது DC சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் அதேசமயம் மேக்னட்டிக் சர்க்யூட்களில் ரிலக்டன்ஸ் உள்ளது அது அதற்கு ஒப்பான ஒரு ஒப்புமை மட்டுமே DC சர்க்யூட் g 1 R 1 R ஆக இருக்கும் பெரிமியபிலிட்டி ஒரு ஆம்பியர் திருப்பங்களுக்கு வெபர் ஆகும் எனவே மேக்னட்டிக் சர்க்யூட்களின் பெரிமியபிலிட்டி ஆகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் அதை ஒத்த வடிவத்தை ஒரு அட்டவணை வடிவத்தில் வைத்தால் மின் சர்க்யூட்கள் emf E என்பது மேக்னட்டிக் சர்க்யூட்களில் ஒரு வோல்ட் இது Fm ஐ ஒத்திருக்கிறது இங்கே மின்சாரம் ஒத்த மேக்னட்டிக் சர்க்யூட்களில் ∅ ஃப்ளக்ஸ் வெபர் இப்போது மின்சார சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் R ஓம் மேக்னட்டிக் சர்க்யூட்க்கு ரிலக்டன்ஸ் R ஆம்பியர் திருப்பங்கள்வெபர் அல்லது ஹென்றி அல்லது 1 ஹென்றி மின்சாரம் I E R என்பது emf R இங்கே ஃப்ளக்ஸ் இது அந்த Fm R க்கு ஒத்ததாக இருக்கிறது ஏனெனில் Fm E மற்றும் R உடன் ஒத்திருக்கிறது ரிலக்டன்ஸ் R ரெசிஸ்டன்ஸ் ற்கு ஒப்பானது எனவே ∅ Fm R எனவே இது உண்மையில் mmf ரிலக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இது mmf ரிலக்டன்ஸ் என்று emf ரெசிஸ்டன்ஸ் R rho l A ஐ அறிவீர்கள் ரிலக்டன்ஸ் ன் போது அது l A எனவே l A 0 இதை மின்சர்க்யூட் மற்றும் மேக்னட்டிக் சர்க்யூட் ஆகியவற்றின் ஒப்புமை ஆகும் மின்சாரம் தீர்க்கப்படும் போது மேக்னட்டிக் சர்க்யூட் சூப்பர் பொசிஷன் செய்யும் வழியை பின்பற்றுவோம் இங்கேயும் மேக்னட்டிக் சர்க்யூட்களை வரையலாம் மேலும் இதைத் தீர்க்கலாம் எனவே விஷயங்கள் மிகவும் எளிமையானவை ஒரே விஷயம் என்னவென்றால் கை விதி பல்வேறு நோக்கங்களுக்காக பின்பற்றுவோம் எனவே பொலாரிட்டி பொறுத்து ஏன் இந்த மேக்னட்டிக் சமமான சர்க்யூட் உருவாக்குகிறோம் இது எங்கு ஆக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது மின்சர்க்யூட்க்கு ஒத்ததாக இருக்கும் அது உண்மையில் கை விதியிலிருந்து தீர்மானிக்கும் எனவே இப்போது DC சர்க்யூட் மேக்னட்டிக் சர்க்யூட் உருவாக்கினால் இது Fm இது ∅ இது R உண்மையில் இதை எப்படி எடுத்துள்ளீர்கள் என்றால் இந்த வரைபடத்தை நான் பார்த்தால் நான் கண்டக்டரை பிடிக்க மற்றும் கட்டைவிரல் ஃப்ளக்ஸ் திசையாக இருக்கும் எனவே இதன் பொருள் இது எனது ஃப்ளக்ஸ் லைன் இது என் ஃப்ளக்ஸ் எனவே மின்சார திசை இவ்வாறு இருப்பதால் நேர்மறை முனையத்தை குறிக்கும் DC சர்க்யூட் எடுத்துக் கொள்ளுங்கள் சோர்ஸ் பொருத்து ஐ மின்சாரத்தின் திசை இருக்கும் எனவே இது எனது Fm Fm N I என்பது ஒரு மீட்டருக்கு ஆம்பியர் திருப்பங்கள் இதன் பொருள் ஃப்ளக்ஸ் திசையை எப்படி எடுக்க வேண்டும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே கண்டக்டரைப் பிடித்தால் ஃப்ளக்ஸ் வெளியே வருகிறது பின்னர் ரிலக்டன்ஸ் ஐ வைத்து சர்க்யூட் மூடவும் இதுதான் ஃப்ளக்ஸ் இன் திசை எனவே ∅ உண்மையில் எஃப் எம் ரிலக்டன்ஸ் மற்றும் Fm N I l எனவே ஒரு திசையில் ஃப்ளக்ஸ் வெளியேறுவதை பாருங்கள் இதுபோன்று இது ஆக இருக்கும் இது ஆனால் வேறு வழியில் பார்த்தால் ஃப்ளக்ஸ் திசை இது போன்றது பின்னர் இது ஆக இருக்கும் இது இருக்கும் இது ஃப்ளக்ஸ் கிடைத்த திசையாகும் எனவே இதை புரிந்து கொண்டால் மேக்னட்டிக் சர்க்யூட் மிகவும் எளிமையானது அதனால்தான் DC சர்க்யூட் ஒப்பானது என்று சொல்கிறோம் இந்த சர்க்யூட் ஒத்ததாக வரையப்பட்டுள்ளது எனவே ∅ எஃப்எம் ரிலக்டன்ஸ் எனவே இந்த வழி சர்க்யூட்களை வரையலாம் இந்த வகையான சர்க்யூட் பயன்படுத்தி எவ்வாறு தீர்ப்பது என்று ஒன்று அல்லது இரண்டு கணக்கீடுகளைக் கூட பார்ப்பீர்கள் எனவே இது மேக்னட்டிக் ஒத்த DC சர்க்யூட் ஆகும் அடுத்தது இது மிகவும் எளிமையான விஷயம் அடுத்தது பிரிஞ்சிங் அது பிரிஞ்சிங் ஃப்ளக்ஸ் இது காற்று இடைவெளி இந்த ஒரு கோர் இது சில காற்று இடைவெளிகளுக்கு இடையில் மற்றொரு கோர் எனவே உண்மையில் அதைப் பார்த்தால் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரே மாதிரியாக இல்லை குறிப்பிட்ட மூலையில் அது வேறுபட்ட பாதையை எடுக்கும் இதிலிருந்து நேரடியாக செல்லவில்லை அது வேறுபட்ட பாதையை எடுத்து வருகிறது எனவே ஒரு மேக்னட்டிக் கோர் ஒரு காற்று இடைவெளியில் ஃப்ளக்ஸ் பிரிஞ்சிங் கள் வெளியேறியபடி உள்ளது படம் 4 இல் காட்டப்பட்டுள்ளபடி அண்டை பகுதி மன்னிக்கவும் அண்டை காற்று பாதைகள் எனவே இது எடுத்துக்கொள்கிறது இது அடிப்படையில் நேரியல் பாதை எனவே ரிலக்டன்ஸ் இருப்பது இடைவெளியுடன் ஒப்பிடத்தக்கது இதன் விளைவாக காற்று இடைவெளியில் ஒரே மாதிரியான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வெளிப்புறமாகக் குறைந்து வருகிறது எனவே அந்த விஷயத்தில் பயனுள்ள காற்று இடைவெளி பகுதி பெரிதாக உள்ளது அவை சராசரி இடைவெளி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்று அழைக்கப்படுகின்றன பிரிஞ்சிங் விளைவு கோர் ஃப்ளக்ஸ் வடிவங்களை இடைவெளியின் அருகே சிறிது தொந்தரவு செய்கிறது காற்று இடைவெளியின் நீளத்துடன் பிரிஞ்சிங் களின் தாக்கம் என்னவென்றால் அதாவது நீளத்தைப் பொறுத்து நீளம் அதிகரித்தால் பிரிஞ்சிங் விளைவும் அதிகரிக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதை பற்றி விரிவாகக் படிக்கமாட்டோம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரே மாதிரியாக இல்லை என்ற கருத்தை வழங்குவதற்காக ஒரு பயனுள்ள காற்று பகுதியின் காரணமாக இந்த பிரிஞ்சிங் குறைந்து வருகிறது எனவே இது பிரிஞ்சிங் அடுத்தது ஹிஸ்டெரெஸிஸ் லூப் இங்கே ஹிஸ்டெரெஸிஸ் லூப் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை ஹிஸ்டெரெஸிஸ் லூப் என்று வைத்துக்கொள்வோம் இது படம் 5 இல் உள்ளது அது வரையப்பட்டுள்ளது இப்போது ஒரு மேக்னெட்டிக் அற்ற ஃபெரோ பொருளை அனுமதிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இது பி H 0 இப்போது பொதுவாக மேக்னெட்டிக் அற்ற பொருளை முழுவதுமாக செய்ய விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் B H 0 ஐ உருவாக்க வேண்டும் அதாவது I 0 ஆக இருக்க வேண்டும் H 0 என்றால் I 0 ஆக இருக்க வேண்டும் எனவே என்ன செய்ய முடியும் இந்த B H 0 ஐ உருவாக்குவது மேக்னட்டிக் ஆக்கும் மின்சாரத்தை மாற்றியமைப்பது அதிக முறை அதே நேரத்தில் படிப்படியாக மின்சாரத்தை பூஜ்ஜியமாகக் குறைக்க வேண்டும் அதாவது பல முறை மேக்னட்டிக் ஆக்கும் மின்சாரத்தின் திசையைத் திருப்ப அதிக முறை அதே நேரத்தில் படிப்படியாக மின்சாரத்தை பூஜ்ஜியமாகக் குறைக்க வேண்டும் பின்னர் B H 0 கிடைக்கும் மேலும் அதிகரிக்கும் H மதிப்புகளுக்கு அதனுடன் தொடர்புடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B அளவிடப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது அந்த ஃபெரோ மேக்னட்டிக் பொருளை டிமக்னெடைஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் இது 0 இலிருந்து தொடங்குகிறது இப்போது இதைச் செய்த பின் H அதிகரிக்க முயற்சிக்கிறது எனவே H மின்சாரத்தை அதிகரித்தால் பின்னர் இது o g b பாதையை பின்பற்றும் எனவே அந்த விஷயத்தில் H இப்போது H அதிகரிக்கும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B அளவிடப்படுகிறது எனவே இதன் பொருள் இப்போது H மதிப்பை அதிகரிக்கிறது பின்னர் 0 என்ற தோற்றத்திலிருந்து தொடங்கும் ஏனென்றால் ஃபெரோ மேக்னட்டிக்ப் பொருளை டிமக்னெடைஸ் செய்ய இப்போது H ஐ அதிகரிக்கிறது அதாவது மின்சாரத்தை அதிகரிக்கிறது எனவே அந்த விஷயத்தில் மின்சாரத்தை அதிகரித்த பிறகு என்ன நடக்கும் டொமைன்ஸ் உண்மையில் சீரமைக்கத் தொடங்குகின்றன இதன் விளைவாக B மற்றும் H க்கு இடையிலான உறவு காண்பிக்கப்படுகிறது வளைவு o g b எனவே இது வளைவு o g b இது நடுத்தர கோடு இந்த நடுத்தர வளைவு o g b இது H வரை எட்டியுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இதற்கு வந்தால் இப்போது o y இல் காட்டப்பட்டுள்ளபடி H இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் பெரும்பாலான டொமைன்ஸ் வரிசை படுத்தப்பட்டிருக்கும் மேலும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மேலும் அதிகரிப்பது கடினம் மெட்டீரியல் நிறைவுற்றதாகக் கூறப்படுகிறது இதனால் செறிவூட்டல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதாவது இது அதிகரித்து வருகிறது இப்போது மின்சாரம் அதிகரித்து வருகிறது இது ஒரு மதிப்பை எட்டும் இது o y இது o இது y o y எனவே அதன்பிறகு Hmax ஐ அதிகரிக்க முயற்சித்தாலும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகரிக்கவில்லை என்பதைக் காண்பீர்கள் எனவே இது செறிவூட்டலுக்குப் பிறகு அதிகபட்ச மதிப்பு இது மாக்சிம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேலும் இது நிறைவுற்றது என்று சொல்லலாம் எனவே அதனால்தான் இங்கே எழுதப்பட்டுள்ளது அதற்குப் பிறகு அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகரிக்காது மெட்டீரியல் நிறைவுற்றதாகக் கூறப்படுகிறது இவ்வாறு என்பது சேச்சுரேஷன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி Br எனவே இது எனது Hmax இது எனது Bmax இதுதான் நிறைவுற்றது இப்போது ஒரு விஷயம் இருக்கிறது இந்த B r அதை நிறைவுற்றதாக படிக்க வேண்டாம் அது உண்மையில் பின்னர் பார்க்கும் இது உண்மையில் B எஞ்சியிருக்கும் எனவே அதற்கு பிறகு வருவோம் எனவே இந்த ஒரு எனவே 1 நிமிடம் எனவே அதற்குப் பிறகு இப்போது H இன் மதிப்புகள் குறைக்கப்பட்டால் அதைக் குறைக்க முயற்சித்தால் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி b c வளைவைப் பின்தொடர்கிறது இப்போது b c ஐக் குறைக்க முயற்சிக்கும் போது அல்லது மின்சாரத்தை குறைக்க முயற்சிக்கும் போது நான் இந்த வளைவில் மின்சாரத்தை குறைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது இந்த திசையில் நகர்கிறது எனவே H 0 சில ஃப்ளக்ஸ் பொருளில் இருக்கும் இது உண்மையில் எஞ்சிய ஃப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த o c உண்மையில் o to c அதாவது Br இது உண்மையில் எஞ்சிய ஃப்ளக்ஸ் எனவே H 0 என்றாலும் சில ரேசிடுவல் மேக்னடிஸம் இருக்கும் இது எஞ்சிய ஃப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ரேசிடுவல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இப்போது மின்னோட்டத்தின் திசையை மாற்றியமைத்தால் இப்போது இந்த பக்கம் நகர்கிறது இந்த புள்ளி o d என்று வரும் எனவே H மதிப்பு அல்லது மின்னோட்டத்தின் திசையை மாற்றியமைக்கும் சில மதிப்பு இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மதிப்பு இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இந்த மதிப்பு 0 க்கு வருகிறது நேரம் இந்த இடத்தில் B 0 எனவே என்ன நடக்கிறது முதலில் இது சேச்சுரேஷன் அடையும் இது சேச்சுரேஷன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அழைக்கிறோம் Bmax பின்னர் மின்சாரத்தின் திசையை மாற்றியமைக்கும்போது மின்சாரம் இப்போது குறைந்து வருகிறது எனவே இங்கே இந்த கட்டத்தில் அது எஞ்சியிருக்கும் சில ஃப்ளக்ஸ் இருக்கும் மேலும் மின்சாரத்தின் திசையை மாற்றியமைக்கிறது எனவே இது இந்த பகுதிக்கு வரும் அங்கு H மதிப்பு எதிர்மறையாக இருக்கும் மேலும் இந்த கட்டத்தில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B 0 ஆகும் எதிர்மறையான திசையில் மின்சாரத்தை அதிகரிக்க அதே விஷயம்தான் நடக்கும் நிறைவுற்ற புள்ளி பெறுவது போன்றது மீண்டும் இந்த திசையில் மீண்டும் நகர்கிறது இந்த பக்கமானது இந்த எதிர்மறை மின்சாரத்துடன் மீண்டும் குறைந்து இந்த கட்டத்திற்கு வருகிறது எனவே சில ரேசிடுவல் மேக்னடிஸம் மீண்டும் இங்கே இருக்கும் இறுதியாக மீண்டும் முன்பு போலவே இந்த புள்ளிக்குப் பிறகு இது இப்படி வரும் எனவே இந்த வழியில் B H லூப் முடிக்கப்படும் எனவே இது உண்மையில் ஒரு ஃபெரோ காந்தப் பொருளைக் கொண்ட B H வளைவு என்று அழைக்கிறோம் எனவே இதுதான் நாம் புரிந்து கொண்டது இது ஒரு மேக்னட்டிக் சர்க்யூட் பின்னர் அதைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து அது தொடங்கும் ஆனால் இறுதியாக அது இது போன்ற நகரும் எனவே நான் இங்கே எழுதியுள்ளவற்றை படியுங்கள் இதுதான் இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் எனவே இங்கே நான் சொன்னது எல்லாம் எழுதப்பட்டுள்ளது ஒரு விஷயம் என்னவென்றால் மேக்னெட்டிக் பீல்ட் வலிமை உள்ளது இது மீதமுள்ள மேக்னடிஸம் அகற்றுவதற்கு தேவைப்படுகிறது இது கோயர்சிவ் போர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த நேரத்தில் இந்த மதிப்பில் இது உண்மையில் இந்த மதிப்பு இது o d கோயர்சிவ் இந்த பகுதியை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 0 ஆக இருக்க இது od தேவைப்படுகிறது இது H od இது எதிர்மறை மதிப்பாக இருக்கும் இது உண்மையில் கோயர்சிவ் போர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் இதுதான் மேக்னெட்டிக் பீல்ட் வலிமை o d ரேசிசுவல் மேக்னடிஸம் அகற்றத் தேவைப்படுகிறது எனவே ஹிஸ்டெரெஸிஸ் மற்றும் எடி மின்சாரம் இழப்புகள் மேக்னட்டிக்ப் பொருட்கள் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சுழற்சியின் மாறுபாட்டிற்கு உட்படும் போது ஹிஸ்டெரெசிஸ் மற்றும் எடி மின்சாரம் மின் இழப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன கோர் இழப்பு என்றால் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு எடி மின்சாரம் இழப்பு பிறகு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர்யில் பின்னர் பார்க்கப்படும் எனவே வெப்ப வடிவத்தில் தோன்றும் எனவே டிரான்ஸ்பார்மர்இன் வெப்பநிலை உயர்வு மதிப்பீடு மற்றும் செயல்திறனை நிர்ணயிப்பதில் கோர் லாஸ் முக்கியமானது இயந்திரங்கள் மற்றும் பிற AC இயக்கப்படும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சாதனங்களிலும் முக்கியமானது எனவே இப்போது மின் இழப்பு ஹிஸ்டெரெசிஸ் ஐ பொறுத்து ஒரு நடைமுறை சமன்பாடு கொண்டு எழுதலாம் K h f Bmax to power n V வாட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே V என்பது வோல்டேஜ் அல்ல V என்பது பொருளின் வால்யூம் மதிப்பு எனவே K h என்பது முக்கிய பொருளின் சிறப்பியல்பு மாறிலி n ஸ்டெய்ன்மெட்ஸ் அடுக்கு வரம்பு 1 5 2 0 பொதுவாக மதிப்பு 1 6 ஆகும் எனவே இது ஸ்டெய்ன்மெட்ஸ் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பொருளின் V மீட்டர் கனசதுரத்தில் இந்த V உண்மையில் மீட்டர் க்யூப் மற்றும் f சப்ளை ப்ரீகுவென்சி ஹெர்ட்ஸ் ல் இது ஹெர்ட்ஸில் உள்ளது ஹிஸ்டெரெசிஸ் இழப்புக்கான அழைப்புக்கான சூத்திரம் இது இதேபோல் எடி மின்சாரத்தின் மின் இழப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது Ke f 2 Bmax 2 V watt ஆகும் சில பொருள்களைப் பொறுத்தவரை அதைப் பெறலாம் ஆனால் இங்கே அந்த வழித்தோன்றலையும் பிற விஷயத்தையும் கொடுக்கவில்லை Ke என்பது f 2 Bmax 2 V வாட் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே Ke என்பது கோர் சிறப்பியல்பு மாறிலி எனவே இது வரை மேக்னட்டிக் சர்க்யூட்களில் பற்றி படித்தோம் இப்போது அடுத்தது மேக்னட்டிக் இணைக்கப்பட்ட சர்க்யூட் எனவே இரண்டு சுழல்கள் உருவாக்கப்படும் மேக்னட்டிக் பீல்ட் மூலம் ஒருவருக்கொருவர் பாதிக்கும்போது அவற்றில் ஒன்று அவை மேக்னட்டிக் மூலம் இணைக்க படுவதாகக் கூறப்படுகிறது அவற்றுக்கு இடையே தொடர்பு இல்லாமல் அல்லது இல்லாமல் இரண்டு லூப் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உருவாக்கப்படும் மேக்னட்டிக் பீல்ட் மூலம் ஒருவருக்கொருவர் பாதிக்கப்படுகின்றன அவற்றில் ஒன்று அவை மேக்னட்டிக் இணைக்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது இரண்டு லூப் உள்ளன ஒரு வளையம் அந்த நேரத்தை மாறுபடும் மின்சாரத்தையும் சில ஃப்ளக்ஸ் இருக்கும் மற்றொரு வளையத்தையும் கொண்டு சென்றால் அது மற்ற லூப் உடன் சில ஃப்ளக்ஸ் இணைக்கப்படும் மேலும் அவை உண்மையில் மேக்னட்டிக் மூலம் இணைக்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது இப்போது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் இப்போது இரண்டு இண்டக்டர்கள் அல்லது காயில்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும்போது மேக்னட்டிக் பாய்வு ஏற்படும் பின்னர் சர்க்யூட் வரைபடத்தில் காணப்படும் ஒரு சுருளில் மேக்னட்டிக் பாய்வு ஏற்படுகிறது மின்சாரம் மற்ற காயிலுடன் இணைகிறது அங்கு மின்னழுத்தத்தை தூண்டுகிறது இந்த நிகழ்வு ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இரண்டு தூண்டிகள் அல்லது இரண்டு காயில்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும்போது மேக்னட்டிக் பாய்வு ஒரு காயிலில் ஏற்படும் மின்சாரத்தை மற்ற சுருளுடன் இணைக்கிறது அங்கு மின்னழுத்தத்தை தூண்டுகிறது இந்த நிகழ்வு ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக இது எளிமையான சர்க்யூட் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மின்சாரம் சோர்ஸ் இது எளிதில் புரிந்துகொள்ள இதை v வோல்டேஜ் என்றும் கூறுகிறோம் இது நேரம் மாறுபடும் மின்சாரத்தை பொருத்து இது ஃப்ளக்ஸ் ∅ மேலும் இது N திருப்பங்களை கொண்டுள்ளது எனவே N திருப்பங்களுடன் ஒரு காயிலில் மேக்னட்டிக்ப் ஃப்ளக்ஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவேஇது ஃப்ளக்ஸ் திசையின் திசையாகும் இது N முறை எனவே அந்த விஷயத்தில் ஃபாரடேயின் விதியின்படி காயிலில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் V திருப்பங்களின் எண்ணிக்கை மற்றும் ஃப்ளக்ஸ் மாற்றத்தின் நேர விகிதத்திற்கு விகிதாசாரத்தில் உள்ளது v N d ∅ d t ஆனால் கேள்வி என்னவென்றால் ஃப்ளக்ஸ் ∅ இது மின்சாரத்தை ஐ பொறுத்தது I குறைத்தால் ∅குறையும் I அதிகரித்தால் ∅அதிகரிக்கும் எனவே ∅ I பொறுத்தது எனவே அந்த விஷயத்தில் இந்த சமன்பாடு இந்த N d ∅ d t ஒரு சங்கிலி விதியாக எழுத முடியும் எனவே d ∅ d i d i d t எழுதலாம் எனவே இது d ∅ d i மற்றும் d i d t ஆகும் எனவே இந்த சொல் N d ∅ d i இது உண்மையில் L அதாவது இண்டக்டன்ஸ் v L d i d t இது நாம் கண்டது எனவே L d i d t மற்றும் L N L N d ∅ d i அல்லது பொதுவாக சில நேரங்களில் L எழுதலாம் அதை அழிக்கிறேன் அதாவது சில நேரங்களில் L N ∅ i அதாவது Li N∅ இது கணக்கீடுகளுக்கு தேவைப்படுகிறது எனவே இதன் பொருள் v L மற்றும் L N d எனவே காயிலின் இண்டக்டன்ஸ் பொதுவாக செல்ப் இண்டக்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது இங்கே வேறு எந்த காயிலும் இல்லை எனவே அடுத்தது காயில் 2 ஐப் பொறுத்தவரை காயில் 2 இன் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் 2 1 இப்போது இங்கே ஒரு மின்சாரம் மூலமானது I1 உள்ளது இந்த பக்கம் v 2 வோல்டேஜ் இங்கே அளவிடப்படுகிறது மேலும் இரண்டு காயில்கள் உள்ளன மொத்த ஃப்ளக்ஸ் இணைப்பு காயில் 1 க்கு ∅1 சொல்லுங்கள் இது எனது காயில் 2 இந்த இண்டக்டன்ஸ் எல் 1 இண்டக்டன்ஸ் எல் 2 ஆகும் எனவே மொத்த ஃப்ளக்ஸ் ∅1 காயில் 1 ஃப்ளக்ஸ் இணைப்பு ∅11 மற்றொரு காயில் 2∅12 ஆக மாற்றும் இது உண்மையில் ம்யூச்சுவல் ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே இந்த ∅1 ∅11 ∅12 ∅1 என்பது மொத்த ஃப்ளக்ஸ் ஆகும் காயில் 1 ∅11 இணைக்கும் ∅12 உண்மையில் காயில் 2 ஐ இணைக்கிறது இது காயிலை இணைக்கும் மற்ற பகுதி எனவே ∅11 ∅12 இது காயில் 1 ஃப்ளக்ஸ் இணைப்பு ∅ 11 மற்றொரு காயில் 2∅ 12 ஆக இணைக்கிறது எனவே ∅1 ∅11 ∅11 மற்றும் திருப்பங்களின் எண்ணிக்கை N1 மற்றும் காயில் 2 இல் உள்ள திருப்பங்களின் எண்ணிக்கை N2 ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M 2 1 என்றால் என்பது காயில் 2 காயில் 1 ஐப் பொறுத்தவரை என்று பொருள் M 2 1 என்று சொல்லும்போது காயில் 1 தூண்ட பட்டிருக்கிறது மின்சாரம் i 1 ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் 2 1 ஐக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் இது இது ஒரு M 2 1 எனவே காயில் 2 காயில் 1 ஐப் பொறுத்தவரை ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் 2 1 எப்போது எம் 2 1 ஐ எழுதுங்கள் இது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது காயில் 2 ஐப் பொறுத்தவரை காயில் 2 M 2 1 என்ற பின்னொட்டின் இந்த பொருள் அது போன்றது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M 2 1 காயில் 2 காயில் 1 ஐப் பொறுத்தவரை இங்கு எழுதுவது ஆகும்